செயல்பாட்டு ஆராய்ச்சிக்கான பாடநெறி அறிமுகத்திற்கு வருக செயல்பாட்டு ஆராய்ச்சி என்பது ஒரு ஆய்வுத் துறையாகும் இங்கு கொடுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளின் கீழ் செயல்திறனை மேம்படுத்துகிறோம் செயல்பாட்டு ஆராய்ச்சி முடிவெடுப்பதற்கான மாதிரிகளை உருவாக்க நமக்கு உதவுகிறது செயல்பாட்டு ஆராய்ச்சியின் பல தலைப்புகளில் நேரியல் நிரலாக்கமானது மிக முக்கியமானது மற்றும் மிகவும் பிரபலமானது நேரியல் நிரலாக்க சிக்கல்களில் பல்வேறு துறைகளில் பயன்பாடுகள் உள்ளன அவற்றில் சில உற்பத்தி அமைப்புகள் பொது அமைப்புகள் வணிகம் விநியோக சங்கிலி மேலாண்மை மற்றும் பகுப்பாய்வு ஆகியவை அடங்கும் நேரியல் நிரலாக்கத்தில் நேரியல் கட்டுப்பாடுகள் மற்றும் மாறிகள் மீது எதிர்மறை அல்லாத கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ஒரு நேரியல் புறநிலை செயல்பாட்டை மேம்படுத்த முயற்சிக்கிறோம் ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு குறிக்கோளை மனதில் கொண்டு மேற்கொள்ளப்படுகிறது மற்றும் குறிக்கோளை மேம்படுத்துவது முக்கியம் இந்த நடவடிக்கைகள் சில தடைகள் அல்லது நிபந்தனைகளின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றன மற்றும் நேரியல் நிரலாக்கமானது இவற்றைப் புரிந்துகொள்ள எங்களுக்கு உதவுகிறது மற்றும் பல செயல்பாடுகள் மாதிரியாக இருக்கும் இந்த நடைமுறை சூழ்நிலைகளில் இருந்து வெளிவரும் சிக்கல்களை உருவாக்க மற்றும் தீர்க்க உதவுகிறது குறியீடுகளைப் புரிந்துகொள்வதற்கும் சிக்கலை ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக உருவாக்குவதற்கான அம்சங்களைப் புரிந்துகொள்வதற்கும் எளிய எடுத்துக்காட்டுடன் நேரியல் நிரலாக்கத்தைத் தொடங்குகிறோம் நாம் பார்க்கும் முதல் உருவாக்கம் ஒரு தயாரிப்பு கலவை சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது அங்கு ஒரு நிறுவனம் தயாரிக்க வேண்டிய தயாரிப்புகளின் கலவை என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் நாம் மிகவும் எளிமையான எடுத்துக்காட்டுடன் தொடங்குகிறோம் நீங்கள் உதாரணத்தின் உரையைக் காணலாம் பின்னர் இதை ஒரு சூத்திரமாக மாற்றுவோம் பின்னர் நேரியல் நிரலாக்கத்துடன் தொடர்புடைய விதிமுறைகளையும் குறியீட்டையும் வரையறுக்கிறோம் இப்போது இரண்டு வகையான இனிப்புகள் அல்லது இரண்டு வகையான தயாரிப்புகளை உருவாக்கும் கடையை A மற்றும் B என்று அழைக்கிறோம் கடை இரண்டு ஆதாரங்களை பயன்படுத்துகிறது அவை இங்கு மாவு மற்றும் சர்க்கரை என சுட்டிக்காட்டப்படுகின்றன அவர்கள் இந்த இனிப்புகளை பாக்கெட்டுகளில் செய்கிறார்கள் எனவே ஒரு பாக்கெட் A தயாரிக்க அவர்களுக்கு 3 கிலோ மாவு மற்றும் 3 கிலோ சர்க்கரை தேவை ஒரு பாக்கெட் B தயாரிக்க அவர்களுக்கு 3 கிலோ மாவு மற்றும் 4 கிலோ சர்க்கரை தேவை அவர்களிடம் 21 கிலோ மாவு மற்றும் 28 கிலோ சர்க்கரை உள்ளது இப்போது இந்த இனிப்புகள் தயாரிக்கப்படும் போது முறையே 1000 ரூபாயும் ஒரு பாக்கெட்டுக்கு 900 ரூபாயும் விற்கப்படுகின்றன கடையால் கிடைக்கும் வருவாயை அதிகரிக்க சிறந்த தயாரிப்பு கலவையைக் கண்டறியவும் இப்போது இந்த எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் இதை ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாக உருவாக்க முயற்சிப்போம் கடைக்குத் தீர்மானிக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் இரண்டு இனிப்புகளில் எத்தனை பாக்கெட்டுகள் தயாரிக்கப் போகின்றன என்பதுதான் எனவே இந்த மாறிகளுக்கு இந்த மாறிகள் எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 என வரையறுக்கத் தொடங்குகிறோம் அவை இரண்டு மாறிகள் இங்கு எக்ஸ் 1 இனிப்பு A தயாரிக்கப்பட்ட பாக்கெட்டுகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது மற்றும் எக்ஸ் 2 இனிப்பு பி தயாரிக்கப்பட்ட பாக்கெட்டுகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது பொதுவாக எக்ஸ் 1 எக்ஸ் 2 தயாரிக்கப்படும் பொருட்களின் எண்ணிக்கை அல்லது அளவைக் குறிக்கும் என்று நாம் கூறலாம் இப்போது இந்த இனிப்புகளை தயாரிப்பதன் மூலமும் அவற்றை விற்பனை செய்வதன் மூலமும் A க்கு வருவாய் ஒரு பாக்கெட்டுக்கு 1000 ரூபாய் ஆகும் மற்றும் B ஒரு பாக்கெட்டுக்கு 900 ரூபாய் ஆகவே நாம் எக்ஸ் 1 பாக்கெட்டுகளை A செய்தால் கிடைக்கும் வருவாய் 1000 எக்ஸ் 1 ஆகும் மேலும் எக்ஸ் 2 பாக்கெட் இனிப்பு B செய்தால் கிடைக்கும் வருவாய் 900 எக்ஸ் 2 ஆகும் எனவே உருவாக்கப்பட்ட மொத்த வருவாய் 1000 X1 900 X2 ஆகும் இது இங்கே காட்டப்பட்டுள்ளது 1000 எக்ஸ் 1 900 எக்ஸ் 2 என்பது இந்த தயாரிப்புகளின் உற்பத்தி மற்றும் விற்பனையால் கிடைக்கும் வருவாய் இப்போது இந்த வருவாய் செயல்பாட்டை 1000 X1 900 X2 என எழுதுகிறோம் இப்போது வெளிப்படையாக உருவாக்கப்படும் வருவாயை அதிகரிக்க விரும்புகிறோம் எனவே 1000 X1 900 X2 செயல்பாட்டை அதிகரிக்க விரும்புகிறோம் இப்போது இந்த வளங்களின் கிடைக்கும் தன்மை அவை மாவு மற்றும் சர்க்கரை அவை எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 எடுக்கக்கூடிய மதிப்புகளை கட்டுப்படுத்துகின்றன அல்லது கட்டுப்படுத்துகின்றன அல்லது பொதுவாக உற்பத்தி அளவு எடுக்கக்கூடிய மதிப்புகளை கட்டுப்படுத்துகின்றன இப்போது இந்த கட்டுப்பாடுகள் தடைகளாக எழுதப்பட்டுள்ளன அவை இங்கே காட்டப்பட்டுள்ளன இப்போது 21 கிலோ மாவு கிடைக்கிறது என்பது எங்களுக்குத் தெரியும் ஒரு பாக்கெட் ஏ தயாரிக்கநமக்கு 3 கிலோ மாவு தேவை ஒரு பாக்கெட் B தயாரிக்க எங்களுக்கு 3 கிலோ மாவு தேவை எனவே A இன் X1 பாக்கெட்டுகளை தயாரிக்க நமக்கு 3 X1 கிலோ மாவு தேவை B இன் எக்ஸ் 2 பாக்கெட்டுகளை தயாரிக்க நமக்கு 3 எக்ஸ் 2 கிலோ மாவு தேவை எனவே தேவையான மொத்த மாவு அளவு 3 X1 3 X2 ஆகும் இது இங்கே காட்டப்பட்டுள்ளது கிடைக்கும் மாவின் அளவு 21 ஆகும் இது வலது புறத்தில் காட்டப்பட்டுள்ளது இப்போது இந்த 21 எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 எடுக்கக்கூடிய மதிப்புகளை மட்டுப்படுத்தப் போகிறது எனவே 3 X1 3 X2 தேவைப்படும் மாவின் அளவு 21 ஐ தாண்டக்கூடாது இது கிடைக்கும் மாவின் அளவு இது 3 X1 3 X2≤21 என வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது 3 X1 3 X2 21 ஐ தாண்டக்கூடாது இதேபோல் எங்களிடம் 28 கிலோ சர்க்கரை உள்ளது இது எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 ஒரு குறிப்பிட்ட வழியில் எடுக்கக்கூடிய மதிப்புகளை கட்டுப்படுத்தப் போகிறது ஒரு பாக்கெட் A தயாரிக்க எங்களுக்கு 3 கிலோ சர்க்கரை தேவை A இன் X1 பாக்கெட்டுகளை தயாரிக்க எங்களுக்கு 3 X1 கிலோ சர்க்கரை தேவைப்படுகிறது ஒரு பாக்கெட் B தயாரிக்க எங்களுக்கு 4 கிலோ சர்க்கரை தேவை B இன் எக்ஸ் 2 பாக்கெட்டுகளை தயாரிக்க நமக்கு 4 எக்ஸ் 2 கிலோ சர்க்கரை தேவைப்படுகிறது 3 எக்ஸ் 1 4 எக்ஸ் 2 இது 28 ஐ தாண்டக்கூடாது இது கிடைக்கும் எனவே இரண்டு வளங்கள் 21 கிலோ மாவு மற்றும் 28 கிலோ சர்க்கரை ஆகிய இரண்டு வளங்களின் கிடைக்கும் தன்மை எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 எடுக்கக்கூடிய மதிப்புகளை கட்டுப்படுத்தவோ அல்லது கட்டுப்படுத்தவோ போகிறது இது 3 எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 ≤21 மற்றும் 3 ஆல் குறிக்கப்படுகிறது எக்ஸ் 1 4 எக்ஸ் 2 ≤28 எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥0 என்ற இந்த நிபந்தனையும் நம்மிடம் உள்ளது இதன் பொருள் இரு தயாரிப்புகளின் எதிர்மறை அல்லாத அளவுகளை உருவாக்க விரும்புகிறோம் அதாவது எந்தவொரு தயாரிப்புகளின் எதிர்மறை அளவையும் நாம் செய்ய முடியாது என்பதையும் இது குறிக்கிறது எனவே கொடுக்கப்பட்ட சூழ்நிலைக்கு தயாரிப்பு கலவை சிக்கலை உருவாக்குவது என்னவென்றால் தயாரிக்கப்பட்ட இனிப்பு A இன் பாக்கெட்டுகளின் எண்ணிக்கையாக X1 இருக்கட்டும் எக்ஸ் 2 இனிப்பு B தயாரிக்கப்பட்ட பாக்கெட்டுகளின் எண்ணிக்கையாக இருக்கட்டும் 3 X1 3 X2 ≤21 மற்றும் 3 X1 4 X2 ≤28 X1 X2≥0 க்கு உட்பட்டு 1000 X1 900 X2 ஐ அதிகரிக்கவும் எனவே இது கொடுக்கப்பட்ட தயாரிப்பு கலவை சிக்கலின் நேரியல் நிரலாக்க வடிவமைப்பை நிறைவு செய்கிறது ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கல் என்றால் என்ன என்பதை நாம் இப்போது வரையறுப்போம் நாம் உருவாக்கிய இந்த சிக்கல் ஏன் நேரியல் புரோகிராமி வகையின் கீழ் வருகிறது எனவே எக்ஸ் 1 இனிப்பு A தயாரிக்கப்பட்ட பாக்கெட்டுகளின் எண்ணிக்கையாக இருக்கட்டும் எக்ஸ் 2 இனிப்பு B தயாரிக்கப்பட்ட பாக்கெட்டுகளின் எண்ணிக்கையாக இருக்கட்டும் எனவே நாங்கள் முதலில் இந்த இரண்டு மாறிகள் எழுதினோம் நாங்கள் எழுதிய இந்த மாறிகள் முடிவு மாறிகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த மாறிகள் தயாரிப்பு கலவை சிக்கலில் எடுக்க வேண்டிய முடிவைக் குறிக்கின்றன எனவே நாம் வரையறுத்துள்ள இந்த மாறிகள் முடிவு மாறிகள் என்று அழைக்கப்படுகின்றன முடிவு மாறிகள் அடிப்படையில் 1000 X1 900 X2 என வருவாய் செயல்பாட்டை எழுதினோம் இனிப்பு A இன் X1 பாக்கெட்டுகள் தயாரிக்கப்பட்டு இனிப்பு B இன் X2 பாக்கெட்டுகள் தயாரிக்கப்பட்டால் இப்போது நாங்கள் எழுதிய இந்த செயல்பாடு புறநிலை செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது மற்றும் சிக்கலின் நோக்கத்தை பிரதிபலிக்கிறது இது வருவாயை உருவாக்குவது மற்றும் அதிகபட்சமாக அல்லது முடிந்தவரை அதிக வருவாய் மதிப்பைக் கொண்டிருக்க முயற்சிப்பது எனவே வருவாய் செயல்பாடு என்பது அதிகபட்சமாக இருக்க வேண்டிய புறநிலை செயல்பாடு எனவே 1000 X1 900 X2 ஐ பெரிதாக்குவது என்பது சிக்கலுடன் தொடர்புடைய புறநிலை செயல்பாடு ஆகும் நாங்கள் 3 X1 3 X2≤21 மற்றும் 3 X1 4 X2≤28 ஐ எழுதினோம் இப்போது இந்த இரண்டு நிபந்தனைகள் அல்லது தடைகள் அவை அழைக்கப்படுவதால் முடிவு மாறிகள் எடுக்கக்கூடிய மதிப்பைக் கட்டுப்படுத்துங்கள் இந்த தடைகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன இந்த சிக்கலில் இரண்டு தடைகள் உள்ளன கடைசியாக நாம் எக்ஸ் 1 எக்ஸ் 2 ≥0 ஐ எழுதி எதிர்மறையான அளவு தயாரிப்புகளை தயாரிக்கப் போவதில்லை என்று கூறினோம் எனவே மாறிகள் மீது எதிர்மறை அல்லாத கட்டுப்பாட்டை நாங்கள் வெளிப்படையாகக் கூறியுள்ளோம் எனவே நாம் உருவாக்கிய அதே உருவாக்கம் இப்போது முடிவு மாறிகள் அடிப்படையில் புறநிலை செயல்பாட்டின் அடிப்படையில் கட்டுப்பாடுகள் மற்றும் முடிவு மாறிகள் மீது எதிர்மறை அல்லாத கட்டுப்பாடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் விவரிக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு நேரியல் நிரலாக்க சூத்திரத்தின் முதல் பகுதி முடிவு மாறியை வரையறுப்பதாகும் பின்னர் புறநிலை செயல்பாட்டை முடிவு மாறியின் செயல்பாடாக வரையறுக்கிறோம் இந்த விஷயத்தில் முடிவு மாறியின் நேரியல் செயல்பாடு உள்ளது புறநிலை செயல்பாடு 1000 X1 900 X2 ஆகும் இது X1 மற்றும் X2 இன் நேரியல் செயல்பாடு ஆகும் செயல்பாடு நேரியல் அல்ல எடுத்துக்காட்டாக இந்த செயல்பாடு 1000 X12 900 X22 அல்ல இது 1000 X1 900 X2 இது ஒரு நேரியல் செயல்பாடு இதனுடன் தொடர்புடைய வளைவை நாம் வரையினால் நமக்கு ஒரு கோடு கிடைக்கும் எனவே இது முடிவு மாறிகளின் நேரியல் செயல்பாடு தடைகள் இடது கை வலது புறம் மற்றும் உறவைக் கொண்டுள்ளன இந்த வழக்கில் உறவுகள் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் இரு ஏற்றத்தாழ்வுகளும் ≤ வகையைச் சேர்ந்தவை தடைகள் 'இடது புறம் முடிவு மாறிகளின் நேரியல் செயல்பாடுகள் எங்களிடம் உள்ளன 3 எக்ஸ் 1 3 எக்ஸ் 2 என்பது எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 இன் நேரியல் செயல்பாடு 3 எக்ஸ் 1 4 எக்ஸ் 2 என்பது எக்ஸ் 1 மற்றும் எக்ஸ் 2 இன் நேரியல் செயல்பாடாகும் எனவே கட்டுப்பாடுகள் முடிவு மாறிகளின் நேரியல் செயல்பாடுகளாகும் மேலும் முடிவு மாறிகள் மீது வெளிப்படையான எதிர்மறை அல்லாத கட்டுப்பாடு எங்களிடம் உள்ளது எனவே நேரியல் நிரலாக்க சிக்கல் என்பது புறநிலை செயல்பாடு என்பது முடிவு மாறிகள் ஒரு நேரியல் செயல்பாடு ஆகும் தடைகள் அனைத்தும் நேரியல் ஏற்றத்தாழ்வுகள் அல்லது சமன்பாடுகள் இந்த எடுத்துக்காட்டில் நமக்கு ஏற்றத்தாழ்வுகள் மட்டுமே உள்ளன எங்களிடம் சமன்பாடுகள் இல்லை முடிவு மாறியில் வெளிப்படையான எதிர்மறை அல்லாத கட்டுப்பாடு உள்ளது எனவே முடிவு மாறிகள் நேரியல் ஏற்றத்தாழ்வுகள் அல்லது சமன்பாடுகள் மற்றும் முடிவு மாறிகள் மீது வெளிப்படையான எதிர்மறை அல்லாத கட்டுப்பாடுகள் ஆகியவற்றின் ஒரு நேர்கோட்டு செயல்பாடான ஒரு புறநிலை செயல்பாட்டைக் கொண்ட ஒரு சூத்திரத்தை நாம் வடிவமைக்க அல்லது எழுத முடிந்தால் நாங்கள் ஒரு நேரியல் வடிவமைத்துள்ளோம் நிரலாக்க சிக்கல் ஆகையால் இப்போது நாம் உருவாக்கிய சிக்கல் தயாரிப்பு கலவை சிக்கல் என்பது ஒரு நேரியல் நிரலாக்க சிக்கலாகும் இது ஒரு புறநிலை செயல்பாட்டைக் கொண்டுள்ளது இது வருவாயை அதிகரிப்பதாகும் இது ஒரு நேரியல் செயல்பாடு கட்டுப்பாடுகள் நேரியல் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் வெளிப்படையான எதிர்மறை கட்டுப்பாடு உள்ளது இந்த சிக்கல்களில் உள்ள சில அனுமானங்களையும் நாம் பார்ப்போம் மூன்று முக்கியமான அனுமானங்கள் விகிதாசாரத்தன்மை நேர்கோட்டுத்தன்மை மற்றும் சிக்கலின் தீர்மானகரமான தன்மை இவை அனைத்தையும் விளக்குகிறேன் விகிதாசாரத்தன்மை என்னவென்றால் நான் ஒரு பாக்கெட் ஸ்வீட் ஏ செய்தால் அதை விற்பதன் மூலம் எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கும் நான் எக்ஸ் 1 பாக்கெட்டுகளை உருவாக்கினால் எனக்கு 1000 எக்ஸ் 1 கிடைக்கும் நான் அரை பாக்கெட் செய்தால் எனக்கு 500 கிடைக்கும் நான் இரண்டு பாக்கெட்டுகளை உருவாக்கினால் எனக்கு 2000 மற்றும் பல கிடைக்கும் இங்கே ஒவ்வொரு பாக்கெட்டிற்கும் எனக்கு 3 கிலோ வளம் தேவை எனவே நான் இரண்டு பாக்கெட்டுகளை தயாரித்தால் எனக்கு 6 கிலோ தேவைப்படும் நான் அரை பாக்கெட் செய்தால் எனக்கு ஒன்றரை கிலோ தேவைப்படும் இது விகிதாசாரமாகும் அனுமானம் இந்த வழக்கில் சேர்க்கை அல்லது நேர்கோட்டு அனுமானம் என்னவென்றால் எக்ஸ் 1 கிலோ விற்பதன் மூலம் கிடைக்கும் வருவாய் 1000 எக்ஸ் 1 ஆகவும் எக்ஸ் 2 கிலோ இனிப்பு B விற்பதன் மூலம் கிடைக்கும் வருவாய் 900 எக்ஸ் 2 ஆகவும் இருந்தால் மொத்த வருவாய் 1000 எக்ஸ் 1 900 எக்ஸ் 2 ஆகும் எனவே சேர்க்கை அல்லது நேர்கோட்டு அனுமானம் உள்ளது இதேபோல் இனிப்பு A மற்றும் 3 X2is இனிப்பு B ஐ தயாரிக்க 3 X1 கிலோ வளங்கள் தேவைப்பட்டால் மொத்த தேவை இந்த இரண்டு தேவைகளின் கூட்டுத்தொகையாகும் மேலும் அந்த வழியில் நாம் நேர்கோட்டு அல்லது அனுமானத்தின் சேர்க்கை நாம் உண்மையில் சிக்கலை உருவாக்கும் போது மதிப்புகள் அறியப்படுகின்றன மற்றும் மதிப்புகள் உறுதியாக அறியப்படுகின்றன கிடைப்பது ஒரு நிலையானது இது இந்த வளத்தின் 21 கிலோ ஆகும் இது முன்கூட்டியே நன்கு அறியப்பட்ட மற்றும் தீர்மானகரமானதாகும் எனவே மூன்று முக்கியமான அனுமானங்கள் விகிதாசாரத்தன்மை நேர்கோட்டு மற்றும் எண்களின் நிர்ணயிக்கும் தன்மை அல்லது தயாரிப்பு கலவை சிக்கலுக்கு கிடைக்கும் வளங்கள் நேரியல் நிரலாக்கத்தில் இந்த தொகுதியின் அடுத்த அலகு நாம் இன்னும் சில சூத்திரங்களைப் பார்ப்போம் அங்கு குறைப்புகளை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ தேவைப்படும் குறைத்தல் சிக்கல்களைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கிறோம்